நாம் கடைசி சொற்பொழிவில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வடிவமைப்பிற்கான மாடுலர் அணுகுமுறை குறித்து விவாதித்தோம் அந்த மாடுலர் வடிவமைப்பைச் செய்வதற்கான ஒரு வழி லேயர்டு அணுகுமுறை என அழைக்கப்படுகிறது இதில் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லேயர்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது எனவே ஒரு கீழ் நிலை உண்மையில் வன்பொருளுக்கு நெருக்கமாக இருக்கிறது மேலும் நிலைகளில் உயர்ந்த மற்றும் உயர்ந்த நிலைக்கு செல்லும்போது பயனர்கள் எந்த அளவிற்கு தொடர்புகொள்வார்கள் என்பதுதான் அதிகம் சுருக்கமாக ஒரு அமைப்பை மாடுலர் ஆக மாற்றலாம் இதுபோல ஒன்றுதான் லேயர்டு அணுகுமுறை வன்பொருள் பெரும்பாலானவை கீழே இருக்கும் லேயர் ஆகும் எனவே லேயர் 0 மற்றும் அதற்கு மேலே உள்ள இந்த லேயர் வெவ்வேறு லேயர்களைப் பெற்றுள்ளது இந்த அடிப்படை வன்பொருள் லேயரின் மேல் தனிப்பட்ட சாதனங்களுடன் நேரடியாக பேசக்கூடிய மென்பொருளைப் பெற்றுள்ள லேயர் ஒன்றைப் பெற்றுள்ளோம் அவை பொதுவாக ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு சேவைகள் என அழைக்கப்படுகின்றன எனவே இது கணினியில் உள்ள தொகுதிக்கூறுகளை வெவ்வேறு வன்பொருள்களுடன் பேசுகிறது அந்த லேயர் ஒன்றின் மேல் மற்றொரு லேயர் 2 வைக்கப்படும் அது அந்த உயிரியல் சேவைகளை சில செயல்பாடுகளை சற்று உயர்ந்த மட்டத்தில் செய்ய பயன்படுத்தும் எடுத்துக்காட்டாக ஒரு உயிரியல் சேவையில் ஒற்றை எழுத்தை திரையில் காண்பிப்பதற்கான வசதியை உயர் மட்டத்திலும் வைத்திருக்க முடியும் எனவே அந்தச் செயல்பாட்டை எழுத்துக்களின் சரம் காண்பிக்க பயன்படுத்தலாம் அல்லது ஒரு சார்பு நிலை 1 5 1 வழக்கத்தில் இருக்கலாம் இது கீபோர்டுலிருந்து எழுத்தைப் படிக்கிறது மேலும் அதை உயர் மட்டத்தில் வைக்கலாம் எனவே அது கீபோர்டுலிருந்து கீகளின் வரிசையைப் படிக்க முடியும் இந்த வழியில் இந்த செயல்பாடுகளின் படிநிலை நிலை மற்றும் மிகக் குறைந்த லேயர் ஆகியவற்றை வரையறுக்க முடியும் இது வன்பொருளுக்கு மிக நெருக்கமான லேயர் ஆகும் மேலும் இந்த வரிசைமுறையில் உயர்ந்த நிலைக்குச் செல்லும்போது மிக உயர்ந்த லேயர் இல் இந்த பயனர் இன்டெர்பேஸ்கள் கிடைத்துள்ளன அவற்றிற்கு பயனர்களுடன் நேரடியாகப் பேசக்கூடிய தொகுதிகள் கிடைத்துள்ளன இந்த எடிட்டர்கள் கம்பைலர்கள் லிங்கர்ஸ் லோடர்கள் போன்றவற்றின் அடிப்படையில் இருக்கலாம் எனவே அவை மிக உயர்ந்த நிலை தொகுதி என்றாலும் அடுத்த உயர் மட்டமாகும் எங்களிடம் இருக்கும் தரவுத்தள தொகுப்புகள் கொடுக்கப்பட்டால் எந்தவொரு பயன்பாட்டு மென்பொருளும் இந்த அடுக்கு N பயனர் இன்டெர்பேசைக் கொண்டிருக்கும் ஒரு பொதுவான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லேயரின் லேயர் M இல் இது டேட்டா கட்டமைப்புகள் மற்றும் ஒரு அமைப்பு நடைமுறைகளை உயர் நிலை லேயர்களால் செயல்படுத்த முடியும் கீழ் மட்டத்தில் சில டேட்டா கட்டமைப்புகள் மற்றும் நடைமுறைகளை உயர் மட்ட லேயர்களால் செயல்படுத்த முடியும் லேயர் M ஆனது கீழ் மட்டத்தில் செயல்பாடுகளைச் செயல்படுத்தலாம் எனவே இது முழு வரிசைமுறை ஒவ்வொரு லேயர்க்கும் கீழ் நிலை லேயர்களால் வழங்கப்படும் செயல்பாடுகளுடன் மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு படி தாண்ட முயற்சிக்காது அல்லது கீழ் லேயர் ஐ தவிர்த்து மிகக் கீழ் மட்டத்துடன் நேரடியாகப் பேச முயற்சிக்காது உதாரணமாக ஒரு கேரக்டர் ஸ்ட்ரிங் ஐ காண்பிப்பதற்கான ஒரு வழக்கத்தை உருவாக்கிக்கொண்டிருந்தால் ஒரு கேரக்டர்க்களைக் காண்பிப்பதற்குக் கிடைக்கும் கீழ் நிலை வழக்கத்தை பயன்படுத்துவோம் கேரக்டர்க்களை நேரடியாக டிஸ்பிலே யூநிட் கேரக்டர் ஸ்ட்ரீமுக்கு அனுப்ப மாட்டோம் இந்த செயல்பாடுகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை லேயர் அறிய தேவையில்லை இந்த செயல்பாடுகள் என்ன செய்கின்றன என்பதை மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்டெர்பேஸ்ற்கும் செயல்படுத்தலுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் கீழ் மட்ட வழக்கத்தை கவனிக்கும்போது உயர் மட்டத்தில் இன்டெர்பேஸ்ப் பகுதியைப் பார்க்கிறோம் அந்த நடைமுறைகளை செயல்படுத்துவதில் அது குறைந்த மட்டத்தில் செய்யப்படுகிறது எனவே செயல்படுத்தலை மாற்றினால் இன்டெர்பேஸ் மாற்றப்படாததால் உயர் மட்ட நடைமுறைகள் பாதிக்கப்படாது இதேபோல் இன்டெர்பேஸ்ஐ செயல்படுத்தும் பகுதியாக மாற்றவில்லை என்றால் இன்டெர்பேஸ் மாற்றப்பட்டுள்ளது என்பதை அறிந்திருக்க வேண்டும் எனவே அதன்படி அந்த நடைமுறைகளை வடிவமைக்க முடியும் இங்கு உள்ள நன்மை கட்டுமானம் மற்றும் பிழைத்திருத்தத்தின் எளிமை லேயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன ஒவ்வொன்றும் கீழ் நிலை லேயர்களின் செயல்பாடுகளையும் சேவைகளையும் பயன்படுத்துகின்றன இந்த மாடுலர் அமைப்பு காரணமாக பிழைதிருத்தம் எளிதானது பிழைத்திருத்தம் மற்றும் கணினி சரிபார்ப்பை எளிதாக்குகிறது வன்பொருள் லேயர் என்பதால் முதல் லேயர் மீதமுள்ள கணினியில் எந்த கவலையும் இல்லாமல் பிழைத்திருத்தப்படலாம் வன்பொருள் சரியாக வேலை செய்கிறதா என்பதை சரிபார்க்கக்கூடிய சில வன்பொருள் நிலை சோதனைகளை கொண்டிருக்கலாம் அந்த வன்பொருளின் மேல் லேயர் 1 மென்பொருளானது வன்பொருள் செயல்பாடுகளின் சூழலில் அந்த நடைமுறைகள் செயல்படுகின்றனவா என்பதைச் சோதிப்பதன் மூலம் சோதிக்க முடியும் முதல் லேயர் பிழைதிருத்தம் செய்யப்பட்டவுடன் அதன் அடிப்படையில் அதன் சரியான தன்மையை எடுத்துக் கொள்ளலாம் அதன் அடிப்படையில் இரண்டாம் நிலையை பிழைத்திருத்த முயற்சிக்கிறோம் லேயர் N பிளஸ் 1 க்கான லேயர் N ஐ பிழைதிருத்தம் செய்யும் போதெல்லாம் லேயர் N வரை சரி என்று கருதுவோம் எனவே லேயர் N பிளஸ் 1 இல் உள்ள செயல்பாடுகளை சோதிக்க முயற்சிக்கிறோம் மைக்ரோ கர்னல் அமைப்பு இந்த குறிப்பிட்ட அணுகுமுறை கர்னலில் இருந்து பயனர்களின் இடத்திற்கு நகரும் கர்னல் மிகவும் எளிமையானது மற்றும் பயனர்களின் இடத்திற்கு நகர்த்தப்படும் பெரும்பாலான செயல்பாடுகள் ஒரு நிரல் இயங்கும்போது கிடைக்கும் நன்மை எனவே பல செயல்பாடுகளுக்கு இது கர்னல் பயன்முறைக்கு செல்ல தேவையில்லை கர்னல் பயன்முறை அத்தகைய பாணியில் செயல்படுத்தப்படுகிறது ஒரு கட்டத்தில் ஒரு செயல்முறை மட்டுமே கர்னல் செயல்பாட்டு முறையில் இருக்கலாம் பல செயல்முறைகள் அவை கர்னல் பயன்முறையில் நுழைய முயற்சித்தால் தடுக்கும் இப்போது பெரும்பாலான செயல்பாடுகளை பயனர் இடத்திற்கு நகர்த்தினால் இந்த கர்னல் மாறுதல் தேவையில்லை எனவே செயல்முறை தடுப்பது குறைவாக இருக்கும் மேக் மைக்ரோ கர்னலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மேக் ஓஎஸ் எக்ஸ் கர்னல்கள் ஓரளவு மேக்கை அடிப்படையாகக் கொண்டது செய்தி அனுப்புதலைப் பயன்படுத்தி பயனர் தொகுதிகளுக்கு இடையில் தொடர்பு நடைபெறுகிறது இந்த எளிய செய்தி அனுப்பும் வழிமுறை தொகுதிகளுக்கு இடையிலான தொடர்புக்கு பயன்படுத்தப்படுகிறது மைக்ரோ கர்னலை நீட்டிக்க எளிதாகப் பெறும் நன்மை ஏனென்றால் மைக்ரோ கர்னல் மிகவும் எளிமையானது எனவே அவ்வாறு செய்ய வேண்டும் இது கட்டமைப்பு ரீதியானது இது எளிமையானது நீட்டிப்பது எளிதானது ஆப்பரேட்டிங் சிஸ்டமை புதிய கட்டமைப்புகளுக்கு கொண்டு செல்வது எளிதானது ஏனெனில் உண்மையில் வன்பொருளுடன் பேசும் மைக்ரோ கர்னல் பாகங்கள் வேறுபட்ட வன்பொருள்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த மைக்ரோ கர்னல் பகுதியை மட்டுமே மாற்ற வேண்டும் அந்த வகையில் போர்ட்டபிலிட்டி எளிமையாகிறது மிகவும் நம்பகமானது ஏனெனில் குறைந்த குறியீடு வைத்து கர்னல் பயன்முறையில் இயங்குகிறது கர்னல் பயன்முறையில் உறுதியாக இருக்க வேண்டியதில்லை பல செயல்முறைகள் இல்லை பெரும்பாலான நேரங்களில் ஒரே ஒரு செயல்முறை மட்டுமே இருக்கும் கன்கரன்சி சின்கரனைசேஷன் மற்றும் அனைத்தையும் பற்றி கவலைப்பட தேவையில்லை பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது ஏனென்றால் கர்னல் பயன்முறையில் ஒரே ஒரு செயல்முறையை மட்டுமே அனுமதித்தால் இயல்பாகவே முரண்பாட்டின் சிக்கல் குறைவாக இருந்தால் பாதுகாப்பு கவனித்துக்கொள்ளும் தீங்குகள் என்னவென்றால் செயல்திறன் மேல்நிலை பயனர் ஸ்பேஸ் இருந்து கர்னல் ஸ்பேசிற்கு தகவல்தொடர்புக்கு மற்றும் இயற்கையாகவே பயனர்கள் கர்னல் இடத்திற்கு இடமளிக்கும் எனவே மாற விரும்பினால் அங்கே இருக்கும் நிறைய தகவல்கள் அனுப்பப்பட வேண்டும் இது மைக்ரோ கர்னல் கட்டமைப்பின் பொதுவான அமைப்பு அடிப்படையில் வன்பொருளின் மேல் மைக்ரோ கர்னல் கிடைத்துள்ளன இது இடைநிலை செயல்முறை தொடர்பு ப்ரிமிட்டிவ்ஸ் மெமரி மேனேஜ்மென்ட் மற்றும் CPU செடியூலர் கொள்கை ஆகியவற்றைப் பெற்றுள்ளது அவை உண்மையில் இந்த கர்னல் செயல்பாட்டு முறை மற்றும் பயன்பாட்டு நிரல்கள் கோப்பு முறைமை சாதன இயக்கி போன்ற பிற செயல்பாடுகளைக் கொண்டிருக்கின்றன அவை அனைத்தும் இயங்குகின்றன அவை பயனர் பயன்முறையில் மட்டுமே இயங்கும் ஒரு சாதாரண கர்னலில் என்ன நடக்கிறது என்றால் இந்த கோப்பு முறைமை சாதன இயக்கிலிருந்து இந்த பல செயல்பாடுகள் கர்னல் பயன்முறையில் நகர்த்தப்படுகின்றன ஆனால் இங்கே கர்னலை எளிமையாக்க அவை வேறு மட்டுக்குள் வைக்கப்படுகின்றன அவை பயனர் பயன்முறையில் மட்டுமே வைக்கப்படுகின்றன மற்றும் பெரும்பாலான செயல்பாடுகள் பயனர் பயன்முறையில் செய்யப்படுகின்றன மற்றும் அவை கர்னல் பயன்முறையில் வைக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான பகுதி மட்டுமே இருப்பினும் இந்த வாழ்வாதாரத்திற்கு இடையில் செய்திகளை அனுப்ப முயற்சிக்கும்போது இந்த செய்தி இந்த இடை செயல்முறை தகவல் தொடர்பு வழியாக தொடர்பு கொள்ளப்படுகிறது எனவே இந்த மைக்ரோ கர்னலுக்கு செல்கிறது தகவல்தொடர்பு பகுதி மைக்ரோ கர்னல் வழியாகும் எனவே அது நிச்சயமாக உள்ள ஒரு மேல்நிலை பல நவீன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் லோடபல் கர்னல் தொகுதிகளை செயல்படுத்துகின்றன லோடபல் கர்னல் மாதிரிகள் என்றால் தேவைப்படும் போது கர்னல் தொகுதிகள் ஏற்றப்படும் துவக்க நேரத்தில் முழு கர்னலும் மெயின் மெமரியில் ஏற்றப்படவில்லை இது ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் அணுகுமுறையைப் பயன்படுத்துகிறது அதாவது இன்டெர்பேஸ் மற்றும் செயல்படுத்தல் பகுதி வெவ்வேறு இன்னரிட்டன்ஸ் கிடைத்துள்ளது மேலும் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் அணுகுமுறையான அந்த பண்புகள் அனைத்தும் கர்னல் வடிவமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு முக்கிய கூறுகளும் தனித்தனியாக உள்ளன இப்போது ஒவ்வொன்றும் தெரிந்த இன்டெர்பேஸ்களில் மற்றவர்களுடன் பேசுகின்றன ஒவ்வொன்றும் கர்னலுக்குள் தேவைக்கேற்ப ஏற்றப்படுகின்றன அதை ஏற்ற வேண்டிய போதெல்லாம் அது ஏற்றப்படும் இது லேயர்களுக்கு ஒத்ததாக இருக்கிறது ஆனால் அதிக நெகிழ்வுத்தன்மையுடன் லினக்ஸ் சோலாரிஸ் அவை இந்த ஏற்றக்கூடிய கர்னல் தொகுதிகள் கொள்கையை அடிப்படையாகக் கொண்டவை ஹைபிரிட் அமைப்புகள் மிகக் குறைவான ஆப்பரேட்டிங் சிஸ்டம்கள் ஒற்றை எடுத்துக்கொள்ளும் கண்டிப்பாக வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பை ஏற்றுக்கொள்கின்றன ஏனென்றால் எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களும் மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் இது முழு பகுதி முழுவதும் ஒற்றை வடிவமைப்பு முன்னுதாரணத்தைப் பின்பற்றுவது மிகவும் கடினம் எனவே இது ஒருவருக்கு நபர் மாறுபடும் மற்றும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களின் தேவைகளைப் பொறுத்து நிச்சயமாக பல முறை ஒரே இயக்க முறைமை செயலாக்கத்தில் உள்ள மாற்றுகளுக்கு இடையில் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் ஒரு கண்டிப்பாக வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பிற்குச் செல்வதற்குப் பதிலாக ஹைபிரிட் அமைப்புகளின் விளைவாக வெவ்வேறு கட்டமைப்புகளை ஒன்றிணைக்க முடியும் அவை செயல்திறன் பாதுகாப்பு மற்றும் சிக்கல்களின் பயன்பாட்டினை பாதிக்கும் எடுத்துக்காட்டாக லினக்ஸ் மோனோலித்திக் ஆகும் ஏனெனில் ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ஒற்றை முகவரி இடத்தில் வைத்திருப்பது மிகவும் திறமையான செயல்திறனை வழங்குகிறது இருப்பினும் லினக்ஸும் மட்டு என்பதால் புதிய செயல்பாட்டை கர்னலில் மாறும் வகையில் சேர்க்கலாம் எனவே நிலையான லினக்ஸ் கர்னல் வழக்கத்திற்கு மாற்றாக செயல்படும் வித்தியாசமாக செயல்படும் நடைமுறைகளை கொண்டிருக்கலாம் அந்த வழியில் அதைத் தனிப்பயனாக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் லினக்ஸ் மோனோலித்திக் ஆகும் ஏனெனில் முழு ஆப்பரேட்டிங் சிஸ்டமையும் ஒரு துண்டு மற்றும் அவை ஒற்றை முகவரி இடத்தில் வைக்கப்படுகின்றன எனவே இந்த வழியில் வெவ்வேறு வடிவமைப்பு தத்துவங்களின் கலவையைக் காணலாம் இப்போது மேக் ஓஎஸ் எக்ஸ் மற்றும் ஐஓஎஸ் அதற்கு மேல் கர்னல் உள்ளது அதன் மேல் கோர் ஃபிரேம் வேலைகள் கிடைத்துள்ளன பயன்பாட்டு கட்டமைப்புகள் கிடைத்துள்ளன அதன் மேல் பயனர் அனுபவம் கிடைத்துள்ளது பயன்பாடுகள் உயர் மட்டத்தில் மற்ற எல்லா லேயர் களிலும் பேசலாம் ஆனால் அவற்றின் இந்த தனி லேயர்கள் அடுத்த கீழ் லேயர் தொடர்பு கொள்ளும் எனவே இது மேக் ஓஎஸ் எக்ஸின் கட்டமைப்பு பின்னர் டார்வின் இது ஒரு ஹைபிரிட் கட்டமைப்பாகும் அது கர்னல் பகுதியாகும் மேலும் இது டார்வின் ஒரு லேயர் அமைப்பாகும் இது முதன்மையாக மேக் மைக்ரோ கர்னல் மற்றும் பி டி யுனிக்ஸ் கர்னலைக் கொண்டுள்ளது இந்த வகை பொறிமுறையை பெற்றுள்ளோம் இது மேக் கர்னல் அதற்கு மேல் ஐபிசி மற்றும் மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட்களை திட்டமிடுகிறோம் கணினி பொறிகளைப் பெற்றுள்ளீர்கள் கணினி இடைமுக பயன்பாட்டிற்கான பி தவிர மேக் கர்னல் IO கிட் மற்றும் கெக்ஸ்ட்களில் சில சிறிய மாதிரிகள் உள்ளன இவை சில IO கையாளுதல் IO செயலாக்கம் மற்றும் அனைத்திற்கும் இது மிகவும் எளிமையான அமைப்பு அது மீண்டும் ஒரு ஹைபிரிட் அமைப்பு அண்ட்ராய்டு என்பது திறந்த ஹேண்ட்செட் அலையன்ஸ் கூகிள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ஓபன் சோர்ஸ் என்பது ஸ்டாக் iOSற்கு நிகரானது இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஸ்டேக் லினக்ஸ் கர்னலை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் இது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது செயல்முறை நினைவகம் மற்றும் சாதன இயக்கி மேனேஜ்மென்ட் வழங்குகிறது மற்றும் இது பவர் மேனேஜ்மென்ட் ஐ சேர்க்கிறது இது அண்ட்ராய்டைப் பொறுத்தவரை பெரும்பாலான நேரம் இந்த மொபைல் போன்களில் இயங்குகிறது மற்றும் பவர் வழியாக அனைத்தும் மிக முக்கியமான பிரச்சினை எனவே அதிக பவர் நுகர்வு இருக்க முடியாது சில வன்பொருள் பகுதி பயன்படுத்தப்படாத போதெல்லாம் அது மூடப்பட வேண்டும் இந்த பவர் மேனேஜ்மென்ட் மிக முக்கியமான பிரச்சினை இந்த பவர் மேனேஜ்மென்ட் கவனித்துக்கொள்வதற்காக லினக்ஸ் கர்னல் அண்ட்ராய்டு இல் மாற்றப்பட்டுள்ளது இயக்க நேர சூழலில் நூலகங்களின் முக்கிய தொகுப்பு மற்றும் டால்விக் விர்ச்சுவல் இயந்திரம் ஆகியவை அடங்கும் பயன்பாடுகளில் உருவாக்கப்படும் ஜாவா பிளஸ் ஆண்ட்ராய்டு API ஜாவா வகுப்பு கோப்புகள் ஜாவா பைட் குறியீட்டிற்கு இணங்க பின்னர் இயங்கக்கூடியதாக மொழிபெயர்க்கப்பட்டு பின்னர் டால்விக் வி எம் இல் இயங்குகிறது எனவே இவை நிலையான Android மேம்பாட்டு சூழல் லைப்ரரிஸ் உள்ளடக்கிய வெப் பிரௌசர்க்கான கட்டமைப்புகள் அவை வெப்கிட் டேட்டாபேஸ் SQ லைட் மல்டிமீடியா சிறிய libc இவை உண்மையில் தரநிலையின் சில எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பாகும் எனவே லினக்ஸில் சொல்லும் தொகுதிகள் மற்றும் மென்பொருள்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்மை இலகுவாக மாற்ற உதவுகிறது இது இந்த மொபைல் சாதனங்களில் வைக்கப்படலாம் இது அண்ட்ராய்டு கட்டமைப்பு லினக்ஸ் கர்னலைப் பெற்றுள்ள மிகக் குறைந்த மட்டத்தில் கிடைத்துள்ளது அதற்கு மேல் ஒரு தொகுப்பு லைப்ரரிஸ் எஸ் க்யூ லைட் ஓபன் ஜி எல் மேற்பரப்பு மேலாளர் சொந்த மீடியா மற்றும் கட்டமைப்பு வெப்கிட் மற்றும் லைப்சி ஆகியவை கிடைத்துள்ளன எனவே இவை உண்மையில் டேட்டாபேஸ் கிராபிக்ஸ் மற்றும் இந்த மல்டிமீடியாவைக் கையாளக்கூடிய வழிமுறைகள் அனைத்தும் உள்ளன ஆண்ட்ராய்டு இயக்க நேரத்திற்கான மறுபுறம் முக்கிய லைப்ரரிஸ் மற்றும் டால்விக் விர்ச்சுவல் இயந்திரம் கிடைத்துள்ளன எனவே இந்த இயந்திரம் உண்மையில் அடிப்படை வன்பொருள் எதுவாக இருந்தாலும் அது மெய்நிகராக்கப்படும் எனவே எந்தவொரு பயன்பாடும் அவ்வாறு உருவாக்கப்பட்டால் அடிப்படை செயலி ஒரு டால்விக் விர்ச்சுவல் இயந்திரம் என்று நினைத்துக்கொண்டிருக்கும் இது அந்த கணினியில் மொழிபெயர்க்கப்பட்ட நிரல்களைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த இயந்திரம் இறுதியில் அடிப்படை வன்பொருளால் செயல்படுத்தப்படுகிறது இதன் விளைவாக வெவ்வேறு தளங்களில் ஒரே மென்பொருளை இயக்க முடியும் இந்த விர்ச்சுவல் கணினியிலிருந்து உண்மையான இயந்திரத்திற்கு இந்த இன்டெர்பேஸ் மட்டுமே எனவே அந்த இன்டெர்பேஸ் ஐ உருவாக்க வேண்டும் மற்றும் மீதமுள்ள விஷயங்கள் மாற்றப்படாது இப்போது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்மை எவ்வாறு பிழைதிருத்தம் செய்வது என்பது மிக முக்கியமான பிரச்சினை பிழைத்திருத்தம் என்பது பிழைகளை கண்டுபிடித்து சரிசெய்வதாக வரையறுக்கப்படுகிறது இப்போது OS பொதுவாக பிழைத் தகவல்களைக் கொண்ட பதிவுக் கோப்புகளை உருவாக்குகிறது மற்றும் ஒரு பயன்பாட்டின் தோல்வி செயல்முறையின் நினைவகத்தைக் கைப்பற்றும் கோர் டம்ப் கோப்பை உருவாக்க முடியும் பல முறை என்ன நடக்கிறது என்றால் ஒரு நிரலை இயக்குகிறோம் என்றால் அது அசாதாரணமான சில சூழ்நிலைகளைக் கண்டால் ஒரு வேரியபில் y ஆல் வகுக்கப்படுவதன் மூலம் ஒரு பிரிவு கிடைத்துவிட்டது k ஐ x ஆல் y க்கு சமம் என்று சொல்லுங்கள் எப்படியாவது y இன் மதிப்பு 0 ஆகிறது இது 0 பிழையால் வகுக்கப்படுகிறது இப்போது 0 ஆல் எவ்வாறு வகுக்கப்பட்டது y எவ்வாறு 0 ஆக மாறியது எனவே அது கடினம் உண்மையான சுவடு தெரியாவிட்டால் தவிர இது டம்ப் கோப்புகளில் கிடைக்கிறது கோர் டம்ப் கோப்பில் அது உள்ளது எனவே இந்த வழியில் பெரும்பாலும் இந்த கோர் டம்ப் தயாரிக்கப்படுகிறது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தோல்வி கர்னல் நினைவகத்தைக் கொண்ட செயலிழப்பு கோப்பை உருவாக்க முடியும் கணினி கையாள முடியாத எதிர்பாராத பிழைகள் வந்தால் என்ன நடக்கும் என்பது பல முறை கணினி செயலிழந்தால் அது செயலிழக்கும்போது அது ஒரு செயலிழப்பை உருவாக்குகிறது சில பிழைத்திருத்தவாதிகள் அல்லது சில வடிவமைப்பாளர்கள் கணினி செயலிழந்த நேரத்தில் சரியாக என்ன தவறு ஏற்பட்டது என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் செயலிழப்புகளுக்கு அப்பால் செயல்திறன் சரிப்படுத்தும் முறைமை செயல்திறனை மேம்படுத்தலாம் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் பல சீரான அளவுருக்கள் உள்ளன சாத்தியமான ஒன்று என்னவென்றால் ஒரு செயல்முறை அல்லது நிரல் இரண்டாம் நிலை சேமிப்பிடத்தை அணுகும்போதெல்லாம் தொகுதி அளவு போன்றது இது டேட்டாகளின் தொகுதிகளின் அடிப்படையில் தொகுதி அளவு என்ன வழக்கமான தொகுதி அளவுகள் 4 கிலோபைட் அல்லது அது போன்ற 8 கிலோபைட் ஆகும் எனவே ஹார்ட் டிஸ்க் முறையைப் பொறுத்து தொகுதி அளவு வெவ்வேறு தொகுதி அளவு பொருத்தமானதாக இருக்கும் ஒரு நல்ல தொகுதி அளவு என்ன என்பது ஒரு முக்கியமான பிரச்சினை இரண்டாவதாக மாற்றியமைக்க வேண்டிய மற்றொரு அளவுரு செயல்படுத்தலுக்கான தனிப்பட்ட செயல்முறைகளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குவாண்டம் ஆகும் எனவே அதிக எண்ணிக்கையிலான பயனர்கள் இருந்தால் அந்த வழியில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறிய நேர குவாண்டம் கொடுக்க விரும்புகிறோம் இப்போது அந்த சிறிய நேரம் என்ன சரியான நேர அளவு என்ன அதுவும் ஒரு சரிசெய்யக்கூடிய அளவுரு பல சரிசெய்யக்கூடிய அளவுருக்கள் கிடைத்துள்ளன பின்னர் இதை ட்யூனிங் செய்ய முடியும் சில நேரங்களில் பகுப்பாய்விற்காக பதிவுசெய்யப்பட்ட செயல்பாடுகளின் சுவடு பட்டியலைப் பயன்படுத்துதல் கடந்த ஒரு நாள் என்ன நடக்கிறது என்பது போன்ற ஒரு தடயத்தை வைத்திருக்கிறீர்கள் அதன் அடிப்படையில் கணினியை சிறப்பாகச் சரிசெய்ய என்ன செய்ய முடியும் என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் விவரக்குறிப்பு என்பது புள்ளிவிவர போக்குகளைக் காண அவ்வப்போது அறிவுறுத்தல் சுட்டிக்காட்டி மாதிரியாகும் இது எந்த வகை குறியீடுகளைப் போலவே செயல்படுத்தப்படுகிறது என்பது சில IO அணுகலைச் செய்கிறதா அல்லது சில போட்டிகளைச் செய்கிறதா அந்த வகை விவரக்குறிப்பைச் செய்யலாம் எனவே டேட்டா எடுக்கப்படுவதையும் பின்னர் கவனித்துக்கொள்கிறோம் பின்னர் யாராவது ஒரு ட்யூனிங் செயல்பாட்டில் ஏதாவது செய்ய முடியுமா என்பதைப் பார்க்க புள்ளிவிவர பகுப்பாய்வு செய்யலாம் கெர்னிகனின் சட்டம் Kernighan's law என்று அழைக்கப்படும் ஒன்று உள்ளது இது பிழைத்திருத்தத்தை முதலில் குறியீட்டை எழுதுவதை விட இரண்டு மடங்கு கடினமானது என்று கூறுகிறது இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் வேறு யாரோ குறியீட்டை உருவாக்கியுள்ளனர் இப்போது அந்த குறியீட்டில் உள்ள சிரமம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அந்த வழியில் இது மிகவும் கடினம் குறியீட்டை உருவாக்கிய அதே நபரால் அது பிரிக்கப்பட்டாலும் கூட சூழ்நிலையின் மூல காரணத்தைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் குறியீட்டை முடிந்தவரை புத்திசாலித்தனமாக எழுதினால் அதை வரையறுப்பதற்கு போதுமானதாக இல்லை இது புத்திசாலித்தனமாக எழுதப்பட்ட குறியீடாகும் அதாவது குறியீட்டில் பல தந்திரங்கள் கூட இருக்கும் எனவே குறியீடு புரிந்துகொள்வது கடினம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போன்ற ஒரு பெரிய மென்பொருளை வடிவமைக்கும்போது அறிவுறுத்தப்படுகிறது எனவே இந்த புத்திசாலித்தனமான தந்திரங்களை முடிந்தவரை தவிர்க்க முயற்சிக்கிறோம் ஏனெனில் இது நிரல் பிழைத்திருத்தத்தை மிகவும் கடினமாக்கும் செயல்திறன் சரிப்படுத்தும் ஒரு எடுத்துக்காட்டு இது எனவே இடையூறுகளை நீக்கி செயல்திறனை மேம்படுத்தவும் இந்த விண்டோஸ் பணி நிர்வாகியை விண்டோஸ் அமைப்புடன் அறிந்திருந்தால் என்னென்ன இடையூறுகள் உள்ளன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இது ஒரு செயல்திறன் பொத்தானைப் பெற்றுள்ளது அதை அழுத்தினால் CPU பயன்பாடு என்ன பக்கத்தின் தவறு விகிதம் என்ன பக்க கோப்பு பயன்பாடு கடந்த சில கால அலகுகளில் என்ன நடந்தது என்பது போன்ற வரலாற்றையும் இது உங்களுக்கு வழங்குகிறது கணினியில் அதிக செயல்முறைகள் இல்லை என்றால் CPU பயன்பாடு குறைவாக இருக்கும் எடுத்துக்காட்டாக இந்த செயல்திறன் குறைவாக இருப்பதற்கான காரணத்தைக் காண முயற்சித்தால் CPU பயன்பாடு குறைவாக இருப்பதைக் கண்டால் அந்த பயனர் கணினியில் உள்ள செயல்முறைகளின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது கணினி நடத்தைக்கான நடவடிக்கைகளை கணக்கிடுவதற்கும் காண்பிப்பதற்கும் OS வழிவகை செய்ய வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக விண்டோஸ் பணி நிர்வாகியின் ஒரு சிறந்த நிரல் உள்ளது அது அங்குள்ள பணி விவரங்களை வழங்குகிறது இப்போது ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் தலைமுறைகள் உள்ளன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எந்தவொரு வகை இயந்திரத்திலும் இயங்க வடிவமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குறிப்பிட்ட கணினி தளத்திற்கும் கணினி கட்டமைக்கப்பட வேண்டும் வன்பொருள் அமைப்பின் குறிப்பிட்ட உள்ளமைவு பற்றிய தகவல்களைப் பெறும் ஒரு nSYSGEN நிரல் உள்ளது இது கணினி குறிப்பிட்ட தொகுக்கப்பட்ட கர்னல் அல்லது சிஸ்டம் ட்யூன் செய்யப்பட்ட கர்னலை உருவாக்க பயன்படுகிறது அல்லது இது ஒரு பொது கர்னலை விட பொதுவான திறமையான குறியீட்டை உருவாக்க முடியும் இப்போது கணினியின் துவக்கமானது ஒரு கணினி துவங்கும் போது இது மிகவும் முக்கியமானது ஆற்றல் பொத்தானை அழுத்தினால் அல்லது கணினியின் மீட்டமை பொத்தானை அழுத்தினால் என்ன ஆகும் கணினி செயல்பாட்டில் சக்தி துவக்கப்படும் போது ஒரு நிலையான நினைவக இடத்தில் தொடங்குகிறது எனவே இது செயலியால் சரி செய்யப்படுகிறது இருப்பினும் செயலியை மீட்டமைத்தால் செயலியின் கையேட்டில் இருந்து நிரல் எதிர் மதிப்பு சில குறிப்பிட்ட ஒன்றில் சில குறிப்பிட்ட மதிப்புடன் ஏற்றப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே செயல்படுத்தல் அந்த இடத்திலிருந்து தொடங்குகிறது அந்த நினைவக இடத்தில் தொடங்கி அந்த நினைவக இடத்தில் சில அர்த்தமுள்ள குறியீட்டை வைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக பெரும்பாலான செயலிகளில் மீட்டமை பொத்தானை அழுத்தினால் செயலிக்கு மீட்டமைப்பு துடிப்பு கொடுத்தால் நிரல் எதிர் மதிப்பு 0 ஆகிறது செயலி எதிர்பார்க்கும் அடுத்த அறிவுறுத்தல் நினைவக இடத்திலிருந்து 0 மெமரி இருப்பிடத்தை உருவாக்குங்கள் 0 இந்த அமைப்பு சரியாக துவங்குவதற்கு பொருத்தமான குறியீட்டை வைக்க வேண்டும் எனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வன்பொருளுக்கு கிடைக்க வேண்டும் 0 இலிருந்து அறிவுறுத்தல்கள் இருக்க வேண்டும் இது இயக்க முறைமையின் ஆரம்பம் அல்லது இது ஒரு குறியீடாகும் இது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்மை இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து பிரதான நினைவகத்தில் ஏற்றும் பின்னர் கட்டுப்பாட்டை ஆப்பரேட்டிங் சிஸ்டமிற்கு மாற்றும் பூட்ஸ்ட்ராப் லோடர் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய குறியீடு உள்ளது நினைவக இருப்பிடத்திலிருந்து 0 என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இது மெமரி இருப்பிடம் 0 இப்போது நிரல் எதிர் மதிப்பு ஆரம்பத்தில் மாறிவிட்டது எனவே நினைவகத்தின் இந்த பகுதியில் இருந்து சில வட்டுகளை வைக்கிறோம் எனவே இது வட்டு என்றால் அது ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் பகுதியை இங்கிருந்து நகலெடுத்து கணினியில் வைக்கும் ஹேட் என்பது வட்டில் இருந்து அதை எடுக்கும் அது கணினியில் நகலெடுக்கப்படும் மேலும் இது இந்த பகுதியில் நகலெடுக்கப்பட்டு பின்னர் இந்த வழக்கமான முடிவில் இது மாற்றப்படும் இது நிரல் எதிர் மதிப்பை இதற்கு சமமாக்கும் இதனால் நிரல் செயலாக்கம் இந்த கட்டத்தில் இருந்து தொடங்கலாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டமில் இந்த பூட்ஸ்ட்ராப் லோடர் இருக்க வேண்டும் அங்கு இந்த பூட்ஸ்ட்ராப் லோடர் இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து பகுதியை முக்கிய நினைவகத்தில் ஏற்றுகிறது பின்னர் இதுதான் பூட்ஸ்ட்ராப் லோடர் கணினி துவங்கும் போது எப்போதும் இருக்க வேண்டும் இது பொதுவாக சில ROM அல்லது EEPROM இல் வைக்கப்படுகிறது அது உண்மையில் அதன் கர்னல் பகுதியாகும் சில நேரங்களில் 2 படி செயல்முறை அங்கு நிலையான இடத்தில் ஒரு துவக்க தொகுதி ரோம் குறியீட்டால் ஏற்றப்படுகிறது இது பூட்ஸ்ட்ராப் ஏற்றியை வட்டில் இருந்து ஏற்றும் எனவே இது பல சந்தர்ப்பங்களில் பூட்ஸ்ட்ராப் லோடரை மிகவும் எளிமையாக்கும் பூட்ஸ் போன்றது அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் எனவே இங்கே ஒரு குறிப்பிட்ட துவக்கத் தொகுதியிலிருந்து வட்டைப் படிக்கத் தொடங்கும் ஒரு குறியீடு உள்ளது பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு CD வடிவமைக்கும்போது இதை பார்த்திருக்கலாம் அதை ஒரு பூட் டிஸ்க் செய்ய விரும்புகிறீர்களோ இல்லையோ ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கும்போது அதை பூட் டிஸ்க் செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்றால் இது சில பூட் தகவல்களை எழுதுகிறது மேலும் அந்த டிஸ்க் கணினியை துவக்க பயன்படுத்தலாம் ஏனென்றால் இந்த பூட்ஸ்ட்ராப் லோடர் நம்மிடம் உள்ளது எனவே அது அந்த குறிப்பிட்ட துறையை அணுகும் மேலும் அங்கிருந்து முக்கிய நினைவகத்தில் ஏற்றுவோம் பொதுவான பூட்ஸ்ட்ராப் லோடர் GRUB என்பது பல டிஸ்க்கள் பதிப்புகள் மற்றும் கர்னல் விருப்பங்களிலிருந்து கர்னலைத் தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது GRUB என்பது ஒரு மென்பொருள் பூட்ஸ்ட்ராப் லோடர் இது பல ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அடிப்படையிலான சூழ்நிலையைக் கொண்டிருக்கலாம் கர்னல் ஏற்றுகிறது மற்றும் கணினியை ஏற்றுகிறது கர்னல் ஏற்றப்பட்ட பிறகு கணினி இயங்கும் கட்டத்தைத் தொடங்குகிறது முடிவாக OS ஆனது கணினி அழைப்புகள் கிடைத்த மிகக் குறைந்த மட்டத்தில் சேவைகளின் தொகுப்பை வழங்குகிறது என்றும் கணினி சேவைகள் வரையறுக்கப்பட்டவுடன் OS இன் கட்டமைப்பை உருவாக்க முடியும் மேலும் OS மிகப் பெரிய மட்டுப்படுத்தல் மிகவும் முக்கியமானது என்பதால் வன்பொருள் மிகக் குறைந்த மட்டத்தில் கிடைத்துவிட்டது அதன் மேல் மென்பொருளின் வெவ்வேறு லேயர்களைப் பெற்றுள்ளோம் எனவே அதற்கு மேல் இந்த லேயர் அணுகுமுறைகளைப் பெற்றுள்ளோம் அந்த வகையில் அதை லேயர் மற்றும் மாடுலர் என்று இரண்டாக ஆக்குகிறோம் இந்த OS ஐ வடிவமைப்பதை இது மிகவும் எளிதாக்குகிறது ஏனென்றால் உயர் மட்டங்களில் இருப்பதால் நடைமுறைகளை அடுத்த கீழ் மட்டத்தில் பயன்படுத்தலாம் பின்னர் அதை ஒரு மாடுலர் பாணியில் செய்யலாம் எனவே பொதுவாக இந்த மிகக் குறைந்த லேயர் கர்னலாக செயல்படுத்தப்படுகிறது OS வடிவமைப்பின் இந்த மிகக் குறைந்த லேயர்க்கு செல்ல முயற்சிக்கும்போதெல்லாம் மிகவும் பாதுகாக்கப்படுகின்றது இந்த கர்னல் செயல்பாட்டு முறையை கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒருவித பாதுகாப்பை பெற்றுள்ளோம் அந்த வழியில் OS வடிவமைப்பிற்குச் சென்று கணினி கட்டமைப்பைப் பற்றிய நல்ல அறிவைக் கொண்டு செல்லலாம் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டமை ஒழுங்காகவும் அடுத்தடுத்த வகுப்புகளிலும் வடிவமைக்க முடியும் எனவே ஆப்பரேட்டிங் சிஸ்டமின் வெவ்வேறு மாதிரிகள் என்னவென்றால் அங்குள்ள சிக்கல்கள் என்ன அவை எந்தவொரு அமைப்பிற்கும் எவ்வாறு வடிவமைக்கப் போகின்றன என்பதை பார்க்கலாம்